மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 54 எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களைப் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் இன்று கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்டாக இல்லாதபோது என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் ஆனால் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்ற ஒன்றை கொண்டு வருவதன் மூலம் அதை எளிதில் எக்ஸாக்டாக மாற்ற முடியும் அதை இன்று பார்க்கலாம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் MdxNdy0 ஆனது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனையை நினைவு கூறலாம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் MdxNdy0 எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை ∂M∂y∂N∂x ஆகும் இந்த நிபந்தனை பூர்த்தியாகும்போது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்டாக இருக்கிறது மற்றும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்டாக இருக்கும்போது இந்த நிபந்தனை பூர்த்தியாகிறது இப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸாக்ட் இல்லாதபோது என்ன செய்ய வேண்டும் அதாவது சமன்பாடு MdxNdy0 எக்ஸாக்ட் இல்லை என்றால் ஒரு x ல் அமைந்த அல்லது x மற்றும் y ல் அமைந்த ஃபங்ஷன் தேர்வு செய்வது சில நேரங்களில் சாத்தியமாகும் அதை கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் அனைத்து டெர்ம்களிலும் பெருக்கி சமன்பாட்டை எக்ஸாக்டாக மாற்றலாம் அத்தகைய பெருக்கி இங்கே இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் அதாவது தொகையீட்டு காரணி என்று அழைக்கப்படுகிறது எனவே இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்பது யாதெனில் கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸாக்ட் இல்லாதபோது அதை எக்ஸாக்டாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் அனைத்து டெர்ம்களிலும் பெருக்கக்கூடிய x மற்றும் y ல் அமைந்த ஃபங்ஷன் ஆகும் பொதுவாக Ixy என்பது இந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் குறியீடாகும் எனவே இது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் IxyMxydxIxyNxydy0 எக்ஸாக்ட் ஆகிறது இதனால் என்ன நன்மை எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸாக்டாக இல்லை எனவே இங்கே தீர்வைக் கண்டுபிடிப்பது கடினம் அப்போது இந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிப்போம் அதை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் பெருக்கினால் சமன்பாடு எக்ஸாக்டாக மாறும் பின்னர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எவ்வாறு தீர்ப்பது என்பது நமக்குத் தெரியும் புதிதாக கிடைக்கும் எக்ஸாக்ட் சமன்பாட்டின் இடது புறத்திற்கு சமமான டிஃபரன்ஷியல் கொண்ட f என்ற ஃபங்ஷனை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த விரிவுரையில் முக்கியமாக கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்டாக இல்லாதபோது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பார்க்கலாம் எப்போதும் Mdx Ndy வடிவம் கொண்ட சமன்பாடானது ஒரு இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் அல்லது பல இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர்களை கூட கொண்டிருக்கலாம் ஆனாலும் அவற்றைக் கண்டுபிடிப்பதற்கான பொதுவான விதி எதுவும் இல்லை மாறாக இந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிப்பது சற்று கடினமான வேலை எளிதானது அல்ல எனவே இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வடிவங்களை மட்டும் நாம் பார்க்கலாம் எனவே விதி எண் 1 ஆய்ந்து அறிதல் எனவே இந்த முறையில் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிப்பது ஒரு வகையில் மிக எளிதான மற்றும் மற்றொரு வகையில் மிகவும் கடினமான அணுகுமுறையாகும் எந்த வகையில் எளிதானது எனில் கொடுக்கப்பட்ட சமன்பாடை வெறுமனே உற்று நோக்கி சமன்பாடானது எந்த வடிவில் உள்ளது என பார்த்து எக்ஸாக்டாக மாற்ற சமன்பாடை எந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரால் பெருக்கலாம் என கண்டுபிடிக்கப்படுகிறது எந்த வகையில் கடினமானது எனில் இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை அல்ல எனவே இந்த முறை சில குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டு வடிவங்களில் மட்டும் உபயோகப்படுகிறது ஆகவே சில குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டு வடிவங்களை அறிந்து வைத்து அவற்றை வேறு வகையில் மாற்றி எழுதியோ ஒரு ஃபங்ஷனால் பெருக்கியோ அல்லது வகுத்தோ எக்ஸாக்டாக மாற்றப்படுகிறது இந்த அணுகுமுறையில் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை தீர்க்க இதையே செய்கிறோம் எனவே ஸ்டாண்டர்டு அல்லது ஸ்டாண்டர்டு அல்லாத வடிவங்கள் என சிலவற்றைப் பற்றி இங்கு விவாதிப்போம் மேலும் பல ஸ்டாண்டர்டு அல்லாத வடிவங்கள் இருக்கலாம் ஆனால் அவை எந்த சார்பின் டிஃபரன்ஷியலாக இருக்கின்றன என பார்த்து அவற்றை தீர்க்க முடியும் உதாரணமாக இங்கே ydxxdy என்பது dxy என இருப்பதை எளிதில் சரிபார்க்க முடியும் டெஃபினிஷன் படி dxy உள்ளது எனவே xyமீது டிஃபரண்ஷியேஷனின் ப்ரொடெக்ட் ரூலை அப்ளை செய்யும்போது ydxxdy கிடைக்கிறது ஆகவே எங்கெல்லாம் ydxxdy வருகிறதோ அதை dxy என எழுதலாம் என நினைவில் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றொரு ஸ்டாண்டர்டு வடிவம் yx அல்லது xyன் டிஃபரன்ஷியல் dyxxdy ydxx2 ordxyydx xdyy2 இதுவும் யூகித்து கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு வடிவங்களில் ஒன்றாகும் மேலும் iii dln yx xdy ydxxy ordln xy ydx xdyxy iv xdy ydxx2y2 orydx xdyy2x2 v d ydxxdyxy ஸ்டாண்டர்டு வடிவங்களை அடையாளம் கண்டு தீர்க்கும் வகையில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் yy21dxxy2 1dy0 இது ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அல்ல ஏனெனில் ∂M∂y∂N∂x இதை சரிபார்க்கலாம் இங்கே ∂M∂yஎன்ன ஆகிறது இங்கே M yy21 மற்றும் Nxy2 1 எனவே ∂M∂y3 y21 மற்றும் ∂N∂xy2 1 எனவே அவை சமமாக இல்லை ஆகவே நிச்சயமாக எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அல்ல எனவே மேலே சொன்ன அணுகுமுறை மூலம் இப்போது செய்வோம் இங்கு இரண்டு டெர்ம்களில் y2 உள்ளது ஆகவே மொத்தமாக y2ஐ வெளியே எடுக்கும்போது ⟹ydxxdyydx xdyy20 என கிடைக்கிறது கடைசி டெர்ம் ஏற்கனவே பார்த்த ஒன்று எனவே ⟹dxydxy0 ⟹xyxyc ⟹xy2xcy எனவே கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு கிடைக்கிறது இன்னும் பொதுவான அணுகுமுறை பற்றி நாம் விவாதிப்போம் ஏனென்றால் இங்கே ஆய்வு செய்வதன் மூலம் வெறுமனே உற்று நோக்கி சமன்பாடானது எந்த வடிவில் உள்ளது என பார்த்து ஒரு ஃபங்ஷனால் பெருக்கியோ அல்லது வகுத்தோ எக்ஸாக்டாக மாற்றும் இந்த அணுகுமுறை எப்போதும் எளிதானது அல்ல எனவே இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை பெறுவதற்கு நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மேம்பட்ட முறையான அணுகுமுறையை பார்க்கலாம் MxydxNxydy0 என்பதில் Ixy என்ற ஃபங்ஷனை பெருக்கி IxyMxydxIxyNxydy0 என்ற சமன்பாடு எக்ஸாக்டாக மாறுமாறு Ixy ஐத் தேர்வுசெய்ய முயற்சிக்கிறோம் அத்தகைய ஒரு ஃபங்ஷனை இங்கே தேடுகிறோம் IM∂yIN∂x என இப்போது கிடைக்க வேண்டும் இதுவே நாம் தொடங்கும் இடம் ஏனெனில் எக்ஸாக்டாக இருக்க போதுமான மற்றும் தேவையான நிபந்தனை நமக்குத் தெரியும் ஆகவே இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்கள் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த IM∂yIN∂x என்ற சமன்பாடானது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் எக்ஸாக்ட் தன்மைக்கு அவசியமான மற்றும் போதுமான நிபந்தனையாக இருப்பதால் I ஆல் பெருக்கியபின் கிடைக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் என்பதை நாம் அறிவோம் எனவே இங்கே எக்ஸாக்டாக இருந்தால் இந்த நிபந்தனை இருக்க வேண்டும் இந்த நிபந்தனையில் இருந்து சில சிறப்பு நிகழ்வுகளில் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் சிலவற்றைப் பெற முயற்சிப்போம் எனவே இந்த IM∂yIN∂xஎன்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் ஒரு ஃபங்ஷன் I ஐக் காண முடிந்தால் எக்ஸாக்டாக மாற்றலாம் இங்கே சிக்கல் என்னவென்றால் இது ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அல்ல இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எனவே அதை தீர்த்து அவற்றில் இருந்து ஃபங்ஷன் I ஐ பெறுவது கடினம் எனவே அத்தகைய சமன்பாட்டை தீர்க்கக்கூடிய சில சிறப்பு நிகழ்வுகளை நாம் பரிசீலிக்கலாம் குறைந்தது இரண்டாவது இங்கு பார்க்கலாம் அவற்றை தவிர ஃபங்ஷன் I ஐ பெறுவது போல மேலும் பல சிறப்பு நிகழ்வுகள் கூட இருக்கலாம் சிறப்பு நிகழ்வுகளாக இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் I ஆனது x மட்டும் அல்லது y மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் என எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு மேலே கிடைத்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை காணலாம் முதல் கேஸாக இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் I ஆனது x மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் என எடுத்துக்கொண்டால் கீழ்க்கண்டவாறு எழுதிக்கொள்ள முடியும் IMyINxNIx IxIMy INxN எனவே எளிமையான வடிவத்தில் இதை மாற்றி Ix என்பது IMy INxN என்று அடைகிறோம் ஆனால் இன்னும் நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை இங்கே I ஆனது x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் என எடுப்பதால் Ix என்பது dIdx ஆகும் வலது பக்கமும் x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் ஆகும் இல்லையெனில் சமன்பாடு பூர்த்தியாகாது ஆகவே இடது பக்கம் ஆர்டினரி டெரிவேட்டிவ் dIdx வலது பக்கம் x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் ஆகவே வலது பக்கம் x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் எனவே I ஐ கண்டுபிடிக்கும் இந்த சமன்பாட்டைத் தீர்க்க குறைந்தபட்சம் இங்கிருந்து தொடரலாம் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் I ஐ பெற இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை தீர்க்கலாம் அடுத்த அனுமானம் இந்த My NxN என்பது x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் இது ஒரு முக்கிய நிபந்தனை இது M மற்றும் N ஐப் பொறுத்தது மற்றும் N ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது x மட்டும் கொண்ட ஃபங்ஷனாக இருந்தால் இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எளிதில் தீர்க்கலாம் இது மிகவும் சிக்கலானது அல்ல எனவே இதை fx என்று சொல்லலாம் ஏனெனில் இது x மட்டும் கொண்ட ஃபங்ஷனாக இருந்தால் மட்டுமே இந்த IxIMy INxN சமன்பாட்டைத் தீர்க்க நாம் தொடர முடியும் எனவே dIIfxdx ஏனெனில் வலது புறத்தில் இருப்பது fx க்கு சமம் பின் இந்த dx இருக்கிறது எனவே இந்த fx ஒரு எளிய ஃபங்ஷனாக இருந்தால் கிடைத்திருப்பது ஒரு எளிய டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் பின்னர் இந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை இங்கிருந்து பெறலாம் அது Ixefxdx என கிடைக்கிறது எனவே நிபந்தனை என்ன இந்த My Nx ஐ நாம் சரிபார்க்க வேண்டும் இது x மட்டும் கொண்ட ஃபங்ஷனாக இருந்தால் efxdxஇண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக கிடைக்கிறது ஏனெனில் இந்த Ix ஆல் சமன்பாட்டை பெருக்கினால் தேவையான மற்றும் போதுமான நிபந்தனையின் மூலம் இது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக செயல்படுகிறது இப்போது இரண்டாவது கேஸாக இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் I ஆனது y மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் என எடுத்துக்கொண்டால் மீண்டும் மேலே சொன்னது போல டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் உருவாகும் அதற்கேற்ற நிபந்தனையாக 1MNx My என்பது y மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் என எடுக்கப்படுகிறது அதை g என எடுத்துக்கொண்டால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை மீண்டும் தீர்க்க முடியும் இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் மூலம் Iye∫gydy என பெறலாம் எனவே இந்த இரண்டு எளிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் பார்த்துள்ளோம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை தீர்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடும் என்று நான் குறிப்பிட்டேன் ஆனால் குறைந்தபட்சம் இந்த இரண்டையாவது நாம் பரிசீலித்திருக்கிறோம் இது சிறப்பு நிகழ்வுகளாகும் முதலாவது My NxN என்பது x மட்டும் கொண்ட fx என்ற ஃபங்ஷன் பின்னர் dIIfxdx தீர்க்கிறோம் எனவே அப்போது Ixefxdx என்பது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக கிடைக்கிறது அடுத்த நிகழ்வில் Iye∫gydy இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக கிடைத்தது எனவே இவற்றை உபயோகப்படுத்துவது போல இப்போது சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இதை முதலில் பார்ப்போம் x2y2xdxxydy0 எனவே ∂M∂y2y ∂N∂xy எனவே இவை இரண்டும் சமமானவை அல்ல அடுத்து 1N∂M∂y ∂N∂x1xy2y y1x என்பதால் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் e1xdxx கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை x ஆல் பெருக்கலாம் x3xy2x2dxx2ydy0 இது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க வேண்டும் தீர்வு 3x46x2y24x3c மேலே கிடைத்தது இது ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆகவே அதற்கு சமமான டிஃபரன்ஷியல் கொண்ட f கண்டுபிடித்து அதன் மூலம் இந்த தீர்வைப் பெறலாம்

அவ்வாறு கிடைக்கும் தீர்வு x2eyx2yxy3c இதில் c ஒரு மாறிலி எனவே இங்கே நாம் விவாதித்த அணுகுமுறை குறைந்த பட்சம் தருவித்து பெற முடிவதால் ஓரளவு பொதுவான அணுகுமுறையாக இருந்தது ஆனால் இங்கு இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் பெறக்கூடிய சில எளிய நிகழ்வுகளை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் அந்த நிபந்தனையிலிருந்து இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் பெறக்கூடிய இன்னும் சில கண்டுபிடிப்புகள் உள்ளன அவற்றைக் கண்டுபிடிப்பதற்கான விவரங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை உதாரணமாக இந்த சமன்பாடு ஹோமோஜெனஸாக மற்றும் Mx Ny 0 ஆகவும் இருந்தால் ஒருங்கிணைந்த காரணியாக Ixy1MxNy இருக்கும் எனவே மீண்டும் நேரடியாக இந்த Ixyஐ கண்டுபிடிக்க முடியும் இதுவே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் இங்கே நிபந்தனை ஹோமோஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க வேண்டும் ஆனால் ஹோமோஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எவ்வாறு தீர்ப்பது என்பது நமக்கு முன்பே தெரியும் எனவே இந்த இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடித்து எக்ஸாக்ட்டாக மாற்றி சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கான இந்த அணுகுமுறையை நாம் பின்பற்றத்தேவையில்லை அடுத்ததாக கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் f1xyydxf2xyxdy0 எனும் வடிவில் இருந்து Mx Ny ≠ 0 என இருக்கும்போது 1Mx Ny என்பது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் ஆகும் இதை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் பெருக்கும்போது அது எக்ஸாக்ட்டாக மாறுகிறது இன்னும் இதுபோன்ற பல விதிகளை நம்மால் பெற முடியும் ஆனால் நாம் பார்த்தது மிகவும் பொதுவான அணுகுமுறை ஆகும் அங்கிருந்து சிறப்பு நிகழ்வுகளில் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டரை எவ்வாறு பெறுவது என்பதைப் பார்த்தோம் இப்போது முடிவுக்கு வரலாம் எனவே இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்பது வேறெதுவுமில்லை அது ஒரு ஃபங்ஷன் இதை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் பெருக்கும்போது அது எக்ஸாக்ட்டாக மாறுகிறது அத்தகைய ஃபங்ஷனை நாம் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்கிறோம் மேலும் பின்வரும் இரண்டு சிறப்பு நிகழ்வுகளை பார்த்தோம் My NxN என்பது x மட்டும் கொண்ட ஃபங்ஷனாக f என இருக்கும்போது Ixe∫fxdx என்பது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக கிடைக்கிறது My NxN என்பது y மட்டும் கொண்ட ஃபங்ஷனாக g என இருக்கும்போது Iye∫gydy என்பது இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டராக கிடைக்கிறது இவையே இங்கே பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி